இனிய மதிய வணக்கம் இப்போது இந்த பிரிவில் ஆரம்பிக்கலாம் இந்த விரிவுரையில் இந்த ஆல்பிரெக்ட் செயல்பாட்டு புள்ளி முறைகளுக்கான சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் நன்றாக புரிந்துகொள்ள சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இந்த ஆல்பிரெக்ட் ஐஎஃப்பியுஜி செயல்பாட்டு புள்ளிகளில் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் சைமன்ஸ் மார்க் II செயல்பாட்டு புள்ளி மற்றும் காஸ்மிக் செயல்பாட்டு புள்ளிகள் என இன்னும் இரண்டு வகையான செயல்பாட்டு புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் அளவுருக்கான இந்த அளவுரு மாதிரிகள் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் கடைசி வகுப்பில் நான் பயன்படுத்துவேன் என்று கூறியுள்ளேன் இதில் 4 வகைகளைப் பார்ப்போம் ஐஎஃப்பியுஜி செயல்பாட்டு புள்ளிகள் மார்க் II செயல்பாட்டு புள்ளிகள் காஸ்மிக் செயல்பாட்டு புள்ளிகள் மற்றும் கோகோமோ81 மற்றும் கோகோமோ II போன்ற மதிப்பீடுகள் கடைசி வகுப்பில் ஏற்கனவே ஐஎஃப்பியுஜி செயல்பாட்டு புள்ளிகளைப் பற்றி விவாதித்தோம் இப்போது இந்த சைமன்ஸ் மார்க் II செயல்பாட்டு புள்ளி மற்றும் காஸ்மிக் செயல்பாட்டு புள்ளிகளைப் பார்ப்போம் அதற்குச் செல்வதற்கு முன் இந்த ஐஎஃப்பியுஜி செயல்பாட்டு புள்ளிகளில் ஒன்று அல்லது இரண்டு சிக்கல்களை மேலும் எடுத்துக்காட்டுகளாக எடுத்துக்கொள்வோம் நாம் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஆனால் இந்த எடுத்துக்காட்டுக்குச் செல்வதற்கு முன் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் என்று மீண்டும் சொல்கிறேன் என்று நம்புகிறேன் இங்கே நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த முந்தைய சூத்திரம் கடந்த வகுப்பில் நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருப்பதைப் பார்ப்போம் முதலில் சரிசெய்யப்படாத செயல்பாட்டு புள்ளியைக் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் மதிப்பு சரிசெய்தல் காரணியைப் பயன்படுத்தி அதைச் செம்மைப்படுத்த வேண்டும் சரிசெய்யப்படாத செயல்பாட்டு புள்ளிக்கான இந்த சூத்திரத்தை என்ன என எழுதலாம் கடைசி ஸ்லைடுகளில் நான் ஏற்கனவே காட்டியுள்ளேன் இது கொடுக்கப்பட்ட வகையின் உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் இது ஒரு உள்ளீடு அல்லது வெளியீடு அல்லது வினவலாக இருக்கலாம் எடையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் எளிமையாக நான் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கிய எடை மூன்று இருக்கலாம் 3 எடைகள் எளிமையானதா அல்லது நடுத்தரமா அல்லது உயர்ந்ததா என்பதைப் பொறுத்து மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் கடைசி வகுப்பில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த அட்டவணை ஆல்பிரெக்ட் அதன் சிக்கலான தன்மையை பெருக்கிகளை வகைப்படுத்தலாம் இப்போது இதனுடன் இந்த சிக்கலை சரி செய்வோம் இதை இன்னும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்வோம் பின்வரும் செயல்பாட்டு அலகுகளைக் கொண்ட ஒரு திட்டத்தைக் கருத்தில் கொள்ளுங்கள் என்று இந்த எடுத்துக்காட்டு கூறுகிறது அந்த திட்டத்தில் 50 பயனர் உள்ளீடுகள் 40 பயனர் வெளியீடுகள் 35 பயனர் விசாரணைகள் மற்றும் 6 பயனர் கோப்புகள் 4 வெளிப்புற இடைமுகங்கள் உள்ளன இப்போது அனைத்து சிக்கலான சரிசெய்தல் காரணிகள் மற்றும் வெயிட்டிங் காரணிகள் அவை சராசரியாக இருக்கின்றன எல்லாம் சராசரியாக இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம் கேள்வி என்னவென்றால் திட்டத்திற்கான செயல்பாட்டு புள்ளிகளைக் கணக்கிட்டு அதன் அளவு என்ன என்பதைக் கணக்கிடுங்கள் ப்ரோக்ராம் ஒரு செயல்பாட்டு புள்ளிக்கு 70 LOC தேவைப்படுகிறது இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் உள்ளீடுகள் 50 க்கு சமம் வெளியீடுகள் 40 க்கு சமம் மற்றும் வினவல்கள் 35 மற்றும் உள் கோப்புகளின் எண்ணிக்கை 6 மற்றும் 4 வெளிப்புற இடைமுகங்கள் 6 மற்றும் 4 இந்த மதிப்புகளை ஏற்கனவே நான் உங்களுக்கு வழங்கிய சூத்திரத்தில் பயன்படுத்தவும் பின்னர் அது யுஎஃபியின்UFP இந்த மதிப்புகளை உங்களுக்கு வழங்கும் அடிப்படையில் இரண்டு விஷயங்களை நான் ஒவ்வொரு வகை உள்ளீடு வெளியீடு விசாரணை பின்னர் உள் கோப்பு மற்றும் வெளிப்புற இடைமுகங்களிலிருந்து பெருக்கக்கூடிய எடையால் பெருக்கக்கூடிய கூறுகளை எடுத்துக்கொள்கிறேன் இது ஒரு எளிய அல்லது சராசரியா என்பதைப் பொறுத்து மாறுபடும் என்பதா அல்லது என்ன உயர்ந்தது எனது முந்தைய சிக்கலில் இவை அனைத்தும் சராசரி என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் அனைத்து சிக்கலான சரிசெய்தல் காரணிகளும் சராசரியாக இருக்கின்றன அதே போல் இந்த எடையுள்ள காரணிகளும் அவை சராசரியாக இருக்கின்றன இதை கணக்கிடுவது மிகவும் எளிதாக இருக்கும் இப்போது இது யு பி ஸ்டேட் சூத்திரத்திற்கு சமம் இதைப் பயன்படுத்தினால் உங்களுக்கு 628 கிடைக்கும் பின்னர் நாம் மதிப்பு சரிசெய்தல் காரணியைக் கண்டுபிடிக்க வேண்டும் மீண்டும் அந்த சூத்திரத்தை நான் உங்களுக்கு 0 65 மற்றும் 0 01 ஐ TDI க்குள் கூறியுள்ளோம் அங்கு TDI மொத்த தாக்கத்தின் அளவிற்கு சமம் இங்கே 14 அளவுருக்கள் இது சராசரியாக இருப்பதாகக் கூறப்படுகிறது தயவுசெய்து பாருங்கள் இந்த சிக்கலான சரிசெய்தல் காரணிகள் சராசரியாக இருப்பதை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லி இருக்கிறேன் அதேபோல் ஜி சி இந்த பொது அமைப்பு சிறப்பியல்புகளைக் குறிக்கும் எடையுள்ள காரணிகளும் சராசரியாக இருக்கின்றன மீண்டும் சராசரியாக நீங்கள் 0 முதல் 5 வரை ஒரு அளவை எடுத்துள்ளதால் மீண்டும் இது சராசரி 3 ஆக வரும் இது 1 07 ஆக இருக்கும் சரிசெய்யப்பட்ட செயல்பாட்டு புள்ளிகள் VAF இல் சரிசெய்யப்படாத செயல்பாட்டு புள்ளிகளுக்கு சமமாக இருக்கும் நாம் இதை ஏன் செய்கிறோம் நாம் அதை ஏன் செம்மைப்படுத்த விரும்புகிறோம் மதிப்பு சரிசெய்தல் காரணி மீது சரிசெய்யப்படாத செயல்பாட்டு புள்ளியைப் பெருக்குவதன் மூலம் நீங்கள் சரிசெய்தல் செயல்பாட்டு புள்ளியைப் பெறலாம் இது 672 க்கு வழங்கப்படுகிறது இவை சரிசெய்யப்பட்ட செயல்பாட்டு புள்ளிகள் இப்போது மீண்டும் கேள்வி என்ன இரண்டாவது பகுதி கேள்வி என்னவென்றால் முழுமையான திட்டத்தின் அளவைக் கண்டறியவும் கோப்பை எவ்வாறு கணக்கிட முடியும் முழுமையான திட்டத்தின் முழுமையான அளவைக் கண்டறியவும் இந்த தகவலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ப்ரோக்ராம் ஒரு செயல்பாட்டு புள்ளிக்கு 70 எல் சி தேவை என்று அது கூறியது அதாவது ஒரு செயல்பாட்டு புள்ளிக்கு 70 கோடுகள் குறியீடாக இருக்கலாம் குறியீட்டின் மொத்த வரிகளின் எண்ணிக்கை என்ன மன்னிக்கவும் FP செயல்பாட்டு புள்ளி 672 இன் மொத்த எண்ணிக்கை என்ன மொத்த அளவு செயல்பாட்டு புள்ளிகளுக்கு சமமாக இருக்கும் 672 முதல் 70 வரை இந்த வழியில் எல் சி அடிப்படையில் இந்த திட்டத்தின் மொத்த அளவு 47040 ஆக இருக்கும் என்பதை நீங்கள் பெறுவீர்கள் சிறிய திட்டங்களுக்கு இந்த வழியில் நீங்கள் எளிதாக இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் செயல்பாடு புள்ளிகள் மற்றும் அளவைக் கண்டறியவும் தேர்வில் இந்த வகையான சிறிய கேள்விகள் கேட்கப்படலாம் அதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில் மற்றொரு உதாரணத்தை விரைவாக எடுத்துக்கொள்வோம் அதற்காக நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் செயல்பாட்டு புள்ளியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த திட்டத்தில் பின்வரும் பண்புகள் உள்ளன பயனர் உள்ளீடுகளின் எண்ணிக்கை 30 பயனர் வெளியீடுகளின் எண்ணிக்கை 60 பயனர் விசாரணைகளின் எண்ணிக்கை 24 கோப்புகளின் எண்ணிக்கை 8 க்கு சமம் மற்றும் வெளிப்புற இடைமுகத்தின் எண்ணிக்கை 2 ஆகும் அனைத்து சிக்கலான சரிசெய்தல் மதிப்பும் சராசரியாக இருக்கும் மற்றும் அனைத்து எடையுள்ள காரணிகளும் சராசரியாக இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செயல்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையைக் கண்டுபிடிக்க வேண்டும் யு பியை மீண்டும் நேராக முன்னோக்கி சூத்திரத்தைக் காணலாம் ஒவ்வொரு வகையிலிருந்தும் உறுப்புகளின் எண்ணிக்கையை எடையுள்ளதாக நான் கொடுத்துள்ளேன் மொத்தமாக இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பெறும் ஒட்டுமொத்த சுருக்கத்தை நேராக முன்னோக்கி எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளீட்டு பயனர்களில் 32 எண்ணிக்கைகள் இருப்பதை காணலாம் ஆகவே சராசரி மதிப்பு இது என்ன மதிப்பு 4 இது ஏற்கனவே கொடுத்த சரிசெய்தல் காரணிகள் சராசரி மதிப்பு 32 க்கு 4 ஆக இருக்கும் இதேபோல் வெளியீடு 60 சராசரி எடை 5 மற்றும் விசாரணைகள் 24 எண்ணிக்கையிலான விசாரணைகள் உள்ளன நீங்கள் பார்க்க முடியும் மேலும் விசாரணைக்கான இந்த சராசரி மதிப்பு 4 ஆகும் இது போலல்லாமல் நீங்கள் கணக்கிடலாம் உள் கோப்புகளின் 8 எண்களும் வெளிப்புற இடைமுகங்களின் 2 எண்களும் உள்ளன வெளிப்புற இடைமுகங்களின் 10 மற்றும் 2 எண்களின் சராசரி மதிப்பில் 8 சராசரி மதிப்பு 7 ஆகும் இந்த மதிப்பு 618 என வரப்போகிறது என்பதைக் கண்டறியவும் நீங்கள் 0 65 மற்றும் 0 01 சூத்திரத்தைப் பயன்படுத்தி மதிப்பு சரிசெய்தல் காரணியைக் கணக்கிட வேண்டும் TDI க்குள் மற்றும் பின்னர் இவை சராசரியாக இருக்கும் பொது அமைப்பு பண்புகள் 14 முதல் 3 ஆக அது 1 07 ஆக இருக்கும் இறுதியாக சரிசெய்யப்படாத செயல்பாட்டு புள்ளிகளையும் மதிப்பு சரிசெய்தல் காரணியையும் பெருக்கி சரிசெய்யப்பட்ட செயல்பாட்டு புள்ளியைப் பெறலாம் இது 661 26 ஆக இருக்கும் சரிசெய்யப்பட்ட செயல்பாட்டு புள்ளிகளின் மொத்த எண்ணிக்கை அல்லது இந்த திட்டத்திற்கான சரிசெய்யப்பட்ட செயல்பாட்டு புள்ளி எண்ணிக்கைகள் 661 26 என சமமாக இருக்கும் செயல்பாட்டு புள்ளிக்கு நீங்கள் 80 கோடுகள் குறியீட்டை எழுத வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் சி அடிப்படையில் என்ன அளவு இருக்கும் அது 661 26 மற்றும் 80 இது முன்மொழியப்பட்ட திட்டத்தின் அளவை உங்களுக்கு வழங்கும் இந்த வழியில் நீங்கள் கொடுக்கப்பட்ட திட்டத்தின் அளவை மதிப்பிடுவதற்கு ஆல்பிரெக்ட் செயல்பாட்டு புள்ளி முறையைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த செயல்பாட்டு புள்ளிகள் என்ன என்பதை விரைவாகக் கூறுவோம் மார்க் II இது செயல்பாட்டு புள்ளிகளைக் கண்டறிய மற்றொரு சுவாரஸ்யமான அணுகுமுறையாகும் இதை சார்லஸ் ஆர் சைமன்ஸ் உருவாக்கியுள்ளார் உண்மையில் ஒவ்வொரு முறையின் விவரங்களும் அவர் உருவாக்கிய ஒரு புத்தகத்தில் கிடைக்கின்றன 1991 ஆம் ஆண்டில் விலே அண்ட் சன்ஸ் நிறுவனத்தால் மென்பொருள் அளவிடுதல் மற்றும் மதிப்பீடு செய்தல் குறித்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் அதில் அவரது செயல்பாட்டு புள்ளிகளின் விவரங்கள் உள்ளன செயல்பாடு புள்ளிகள் குறி II இது கட்டமைக்கப்படுகிறது இது உண்மையில் இந்த ஆல்பிரெக்ட் செயல்பாட்டு புள்ளியின் நீட்டிப்பில் உள்ளது இது ஆல்பிரெக்ட் செயல்பாட்டு புள்ளி முறையால் வேலை செய்யப்படுகிறது இது ஐஎஃப்பியுஜி எஃப் பி களுக்கு இணையாக உருவாக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் இது ஆல்பிரெக்ட் ஐஎஃப்பியுஜி மற்றும் எஃப் பிகளுக்கு இணையாக உருவாக்கப்பட்டது இது மிகவும் எளிமையான மற்றும் பயன்படுத்தக்கூடிய முறையாகும் இது எவ்வாறு இயங்குகிறது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் நீங்கள் தரவு உருப்படிகளின் உள்ளீடு தரவு உருப்படிகளின் வெளியீடு மற்றும் அணுகப்பட்ட நிறுவன வகைகளை எண்ண வேண்டும் இந்த மூன்று அளவுருக்களை நீங்கள் கணக்கிட வேண்டும் பின்னர் ஒரு சூத்திரத்தைப் பயன்படுத்தி முழு திட்டத்திற்கான மொத்த செயல்பாட்டு புள்ளியை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பாருங்கள் நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல் நீங்கள் உள்ளீட்டு உருப்படிகளை வழங்க வேண்டும் மேலும் மூன்று அளவுருக்கள் தேவைப்படுவதையும் நீங்கள் காண்பீர்கள் உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டின் எண்ணிக்கையை நான் கூறியுள்ளேன் செயல்முறைக்கு வழங்கப்பட்ட உள்ளீட்டு உருப்படிகளின் எண்ணிக்கை இந்த டேட்டா ஸ்டோர்லிருந்து மதிப்பிடப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கை மற்றும் வெளியீட்டு பொருட்களின் எண்ணிக்கை ஆகியவை தயாரிக்கப்படுகின்றன இந்த வழியில் இந்த செயல்பாட்டு புள்ளி மார்க் II இது இந்த ஆல்பிரெக்ட் செயல்பாட்டு புள்ளியை விட எளிமையான முறையாகும் இது இங்கிலாந்தில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது மார்க் II செயல்பாட்டு புள்ளியைக் கண்டுபிடிப்பதற்கான இறுதி சூத்திரம் என்ன என்பதை செயல்பாட்டு எண்ணிக்கை பின்வரும் சமன்பாட்டின் மூலம் வழங்கப்படுகிறது FP எண்ணிக்கை Ni 0 58 Ne 1 66 No 0 26 Ni Ne மற்றும் No நாம் முன்பே வரையறுத்துள்ள இடத்தில் Ni தரவு உருப்படிகளின் உள்ளீடு No என்பது தரவு உருப்படிகளின் வெளியீடு மற்றும் Na என்பது தொடர்புடைய வகைகள் அல்லது மன்னிக்கவும் நிறுவன வகைகளை அணுகலாம் இந்த மதிப்பு ஜட்ஜ் செய்கிறது இந்த மாறிலிகள் சில எடைகள் 0 58 1 66 மற்றும் 0 26 இவை எடைகள் இந்த சிம்ப்சன் சரி சைமன்ஸ் தனது ஆய்வகத்தில் சோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மாறிலிகளின் இந்த மதிப்புகளைக் கண்டுபிடித்தார் ni ne மற்றும் no என்ற அளவுருக்களுடன் மாறிலிகளின் இந்த மதிப்புகளை நேரடியாகப் பயன்படுத்தினார் மேலும் செயல்பாட்டு புள்ளிகளைக் கண்டறிய இந்த சூத்திரத்தை உருவாக்கியுள்ளார் இது சைமன்ஸ் மார்க் II செயல்பாட்டு புள்ளிகள் என அழைக்கப்படுகிறது இது ஆல்பிரெக்ட் செயல்பாட்டு புள்ளியை விட எளிமையானது என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த கருத்துக்கள் ஏம்பாடேட் சிஸ்டம் அல்லது ரியல் டைம் சிஸ்டம் real time systems நிகழ்நேர அமைப்புகளில் பொருந்தும் வகையில் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகளைக் கையாள விரிவாக்கப்பட்டுள்ளன உட்பொதிக்கப்பட்ட அமைப்பில் இது மறைக்கப்பட்ட அம்சங்கள் மற்றும் உங்களுக்குத் தெரியும் உட்பொதிக்கப்பட்ட கணினியில் இந்த பொதுவாக அம்சங்கள் மறைக்கப்படும் ஏனெனில் மென்பொருள் மென்பொருளின் பயனர் ஒரு மனிதர் அல்ல இது சில வன்பொருள் சாதனம் அல்லது மற்றொரு மென்பொருள் கூறுகளால் பயன்படுத்தப்படும் மென்பொருளானது கணினியில் ஒன்று அல்லது ஒரு குறிப்பிட்ட அடுக்கில் இருப்பதைக் காணலாம் இந்த மென்பொருள் இருக்கும் இந்த அடுக்கு அதாவது மற்ற அடுக்குகளுடன் மேல் அடுக்குகள் மற்றும் கீழே உள்ள அடுக்குகளுடன் தொடர்பு கொள்கிறது மற்றும் பிற கூறுகளும் ஒரே மட்டத்தில் உள்ளன மென்பொருள் கூறு அளவைக் கொண்டிருக்க வேண்டும் இது மேலே உள்ள அடுக்குகளிலிருந்து சேவைகளுக்கான கோரிக்கைகளைப் பெறலாம் மேலும் இது கீழே உள்ளவர்களிடமிருந்து சேவைகளைக் கோரலாம் இது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது மென்பொருள் கூறு உயர் அடுக்குகளிலிருந்து என்ன செய்திகளைப் பெறக்கூடும் என்று இங்கே பார்க்கலாம் இது ஒரு சேவைக்கு குறைந்த அடுக்கில் இருந்து என்ன வேண்டுகோள் விடுக்கக்கூடும் மேலும் இது ஒரு குறைந்த அடுக்கிலிருந்து என்ன சேவையைப் பெறக்கூடும் அது சில உயர் அடுக்குக்கு சில சேவையை வழங்கக்கூடும் தவிர இந்த மென்பொருள் கூறு ஒரே அடுக்கில் இருக்கும் தொடர்ச்சியான சேமிப்பிடம் பீர் கூறு மற்றும் பிற கூறுகளுடன் தொடர்பு கொள்ளலாம் இது அடுக்கு மென்பொருள் மற்றும் இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த ஏம்பாடேட் சிஸ்டம் செயல்படுகின்றன அவை ஆல்பிரெக்ட் செயல்பாட்டு புள்ளி மற்றும் சைமன்ஸ் செயல்பாட்டு புள்ளிகள் என்பதால் இந்த எம்பெடட் சிஸ்டம்களை அவர்களால் கையாள முடியாது அதனால்தான் மற்றொரு செயல்பாட்டு புள்ளி தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது காஸ்மிக்ஸ் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இப்போது நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல் இங்கே அளவிட வேண்டிய மென்பொருள் கூறு மேலே உள்ள அடுக்குகளிலிருந்து சேவைகளுக்கான கோரிக்கைகளைப் பெற முடியும் மேலும் அது கீழே உள்ளவர்களிடமிருந்து சேவைகளைக் கோரலாம் மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய மென்பொருள் கூறுகளின் எல்லை என்ன என்பதை இது அடையாளம் காட்டுகிறது இதனால் அது உள்ளீடுகளைப் பெற்று வெளியீடுகளை கடத்துகிறது இங்கே உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகள் தரவுக் குழுக்களாக ஒருங்கிணைக்கப்படுகின்றன அங்கு ஒவ்வொரு குழுவும் ஒரே ஆர்வமுள்ள பொருளுடன் தொடர்புடைய தரவு உருப்படிகளை ஒன்றிணைக்கும் இவை என்ன செய்ய முடியும் என்பதை பார்ப்போம் தரவுக் குழுக்கள் எந்தக் குழுக்களை நான்கு வழிகளில் பின்வருமாறு நகர்த்தலாம் மற்றும் ஒன்று நுழைவு போன்றது மற்றொரு வெளியேறுகிறது மற்றொன்று படிக்கிறது மற்றொன்று எழுதுகிறது இவை என்னவென்றால் தரவுக் குழுக்கள் இவை தரவுக் குழுக்கள் நகரக்கூடிய நான்கு வழிகள் உள்ளீடுகள் என்பது ஒரு உயர் அடுக்கு அல்லது ஒரு சக கூறுகளிலிருந்து பரிசீலிக்கப்படும் மென்பொருள் கூறுகளுக்குள் தரவை நகர்த்துவதாகும் வெளியேறு என்றால் பரிசீலனையில் உள்ள மென்பொருள் கூறுகளிலிருந்து தரவை நகர்த்துவது படிக்க பொருள் தொடர்ச்சியான சேமிப்பகத்திலிருந்து தரவு இயக்கம் மற்றும் எழுதுகிறது என்றால் நிலையான சேமிப்பிற்கான தரவு தருணம் ஆகும் இதற்கு முன்னர் தரவுக் குழுக்கள் நகரக்கூடியவை ஒவ்வொன்றும் கணக்கிட நாம் என்ன செய்ய வேண்டும் மேலே உள்ள ஒவ்வொன்றும் ஒரு காஸ்மிக் செயல்பாட்டு அளவு என்று கணக்கிடுகிறது சுருக்கமாக நாம் Cfsu என அழைக்கிறோம் இந்த வழியில் COSMIC செயல்பாட்டு புள்ளிகள் இதில் கணக்கிடப்படலாம் COSMIC செயல்பாட்டு புள்ளிகளைக் கணக்கிடலாம் இவை எந்த உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு அல்லது நிகழ் நேர அமைப்பிற்கும் மதிப்பிடலாம் ஒட்டுமொத்த முழு செயல்பாட்டு புள்ளி எண்ணிக்கை ஒட்டுமொத்த முழு செயல்பாட்டு புள்ளியை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் கடைசி ஸ்லைடில் நாம் கண்ட 4 வகையான தரவு தருணங்களில் ஒவ்வொன்றிற்கான எண்ணிக்கையைச் சேர்ப்பதன் மூலம் எண்ணிக்கையை பெறலாம் இந்த காஸ்மிக் எஃப் பிக்கள் அவை ஐ ஓ தரத்தில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த எல்ஓசிகள் எந்தவொரு ஐ ஓதரத்திலும் இணைக்கப்படவில்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் இந்த காஸ்மிக் எஃப் பிக்கள் அவை ஐ ஓ தரத்தில் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது காஸ்மிக் FP களின் தீமைகள் என்ன என்பதை பற்றி விரைவாகக் கூறுவோம் தரவு குழுக்களின் எந்தவொரு செயலாக்கத்தையும் இது கணக்கில் எடுத்துக்கொள்ளாது அது எடுக்கவில்லை தரவுக் குழுக்கள் மென்பொருள் கூறுகளுக்கு மாற்றப்பட்டவுடன் அவை செயலாக்கப்படுவதை அது கருத்தில் கொள்ளாது அவர்கள் எந்த தரவு குழுக்களை மென்பொருள் கூறுகளுக்கு நகர்த்தியவுடன் இந்த அளவுரு இந்த பொருளை கவனிப்பதில்லை இந்த தரவுக் குழுக்களின் எந்தவொரு செயலாக்கத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது பொதுவாக இது சிக்கலான கணித வழிமுறைகளை உள்ளடக்கிய அமைப்புகளில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படவில்லை இந்த அமைப்புக்கு இது பரிந்துரைக்கப்படவில்லை இவை காஸ்மிக் ஃபங்ஷன் பாயிண்ட்ஸ் முக்கியமான குறைபாடுகள் இப்போது செயல்பாட்டு புள்ளிகளின் நன்மை தீமைகள் என்ன என்பதை சுருக்கமாகக் கூறுவோம் நேர்மறையான பக்கத்தில் செயல்பாட்டு புள்ளி லாங்குவேஜ் சுயாதீனமானது என்று நீங்கள் கூறலாம் எல் சி ஒரு லாங்குவேஜ் சார்ந்ததாக இருப்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் செயல்பாட்டு புள்ளிகள் லாங்குவேஜ் சுயாதீனமானவை வாடிக்கையாளரால் புரிந்துகொள்ளக்கூடியது ஏனெனில் இங்கே தொழில்நுட்ப விவரங்கள் எதுவும் இல்லை நீங்கள் செயல்பாடுகள் என்ன அவை நீங்கள் பகுப்பாய்வு செய்யும் தொடர்புடைய விஷயங்கள் தொழில்நுட்பமற்ற நபர்களான வாடிக்கையாளர்களால் இது புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்கும் இது மிகவும் எளிமையான வடிவமைப்பதற்கான நுட்பமாகும் ஏமாற்றுவது மிகவும் கடினம் மற்றும் அவை கிரீப் மாறி அம்சங்கள் ஆகும் செயல்பாட்டு புள்ளிகள் கண்டறிய விரிவான பயிற்சி தேவை அனுபவமின்மை ஆகியவை தவறான தன்மையை ஏற்படுத்தக்கூடும் என்பதைக் கணக்கிடுவது மிகவும் உழைப்பு மிகுந்ததாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அதனால் இப்போது நீங்கள் மிகவும் அனுபவமற்றவராக இருந்தால் நீங்கள் கணக்கிட்ட செயல்பாட்டு புள்ளிகள் தவறான செயல்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையை ஏற்படுத்தக்கூடும் கோப்பு கையாளுதல் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு எடையுள்ளதாக இருக்கலாம் ஒற்றை நபரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பிழைகள் இருக்கலாம் பல மதிப்பீட்டாளர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதை மதிப்பிடுவதற்கு ஒரு நபருக்கு மட்டுமே கொடுத்து நீங்கள் சரிசெய்தால் சில நேரங்களில் பிழைகள் அறிமுகப்படுத்தப்படலாம் இந்த பயன்பாடுகளை மதிப்பிடுவதற்கு நீங்கள் பல ரேட்டர்களை வைக்க வேண்டும் அவை வெவ்வேறு எடைகளைக் கண்டறியலாம் பல ரேட்டர்கள் தேவைப்படுகின்றன செயல்பாட்டு புள்ளியின் முக்கிய சிக்கல்களில் ஒன்றை இது கருத்தில் கொள்ளவில்லை இது ஒரு செயல்பாட்டின் வழிமுறை சிக்கலைக் கருத்தில் கொள்ளாது சில செயல்பாடுகள் இருந்தால் ஒவ்வொரு செயல்பாடும் காட்சியில் கையாளப்படுகிறது என்பதை இது மதிப்பிடுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் சில செயல்பாடுகள் மிகவும் சிக்கலானவை என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் சில செயல்பாடுகள் மிகவும் நேராக முன்னோக்கி செயல்படும் செயல்பாடுகள் அவர்களுக்கு குறைந்த முயற்சி அல்லது குறைந்த நேரம் மட்டுமே தேவைப்படுகிறது இது செயல்பாட்டின் வழிமுறை சிக்கலைக் கருத்தில் கொள்ளாது எல்லா செயல்பாடுகளையும் இதேபோல் மீண்டும் செய்கிறது செயல்பாட்டு புள்ளி மெட்ரிக் ஒரு பெரிய குறைபாட்டால் பாதிக்கப்படுகிறது என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு செயல்பாட்டின் அளவு சுயாதீனமாக கருதப்படுகிறது இது சிக்கலானது என்பது உண்மை அல்ல செயல்பாடுகளின் சிக்கலானது வேறுபட்டது இந்த சிக்கலை சமாளிக்க செயல்பாட்டு புள்ளி மெட்ரிக்குக்கு ஒரு நீட்டிப்பு உள்ளது இது அம்ச புள்ளி மெட்ரிக் என அழைக்கப்படுகிறது இந்த அம்ச புள்ளி மெட்ரிக் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் கூடுதல் அளவுரு இது அல்காரிதமிக் சிக்கலானது எனப்படும் கூடுதல் அளவுருவைக் கருதுகிறது இந்த அளவுரு வழிமுறை சிக்கலானது அம்ச புள்ளி மெட்ரிக்கைப் பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட அளவு இது பின்வரும் உண்மையை பிரதிபலிக்கிறது என்பதை உறுதி செய்கிறது ஒரு செயல்பாட்டின் அதிக சிக்கலானது உருவாக்கப்படுவதற்கு அதிக முயற்சி தேவைப்பட்டால் என்ன செய்வது அவை செயல்பாட்டின் சிக்கலானது அதிகமாக இருந்தால் அதை உருவாக்க நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு செயல்பாட்டின் சிக்கலானது ஒரு சிறிய GUI வகையான செயல்பாட்டைப் போலவே மிகக் குறைவாக இருந்தால் அதற்கு குறைந்த முயற்சி தேவைப்படுகிறது எளிமையான செயல்பாட்டுடன் ஒப்பிடும்போது இது பெரிய அளவைக் கொண்டிருக்க வேண்டும் செயல்பாடு அதிக சிக்கலைக் கொண்டிருப்பது எளிமையான செயல்பாட்டுடன் ஒப்பிடும்போது பெரிய அளவைக் கொண்டிருக்க வேண்டும் இது பெரிய செயல்பாட்டு புள்ளியைக் கொண்டிருக்க வேண்டும் எளிமையான செயல்பாட்டுடன் ஒப்பிடும்போது இது பெரிய அளவைக் கொண்டிருக்க வேண்டும் இறுதியாக என்ன உறவு அல்லது எவ்வாறு செயல்பாட்டு புள்ளிகள் மற்றும் எஸ் சி இடையேயான உறவு ஏற்படும் அல்லது கொடுக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டு புள்ளி அதை எவ்வாறு எஸ் சிக்கு மாற்ற முடியும் என்பதைப் பார்ப்போம் வெவ்வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த மாற்று விகிதம் சி மொழியைப் போலவே வேறுபட்டது 104 எஸ் சி 1 செயல்பாட்டு புள்ளியில் உள்ளது 1 செயல்பாட்டு புள்ளியில் 104 SLOC இருக்கலாம் இதேபோல் சி பிளஸ் பிளஸ்C செயல்பாட்டு புள்ளிக்கான எஸ் சி 53 ஆகும் இது போன்றது சி விஷயத்தில் இது மிக உயர்ந்தது என்பதை நீங்கள் காணலாம் மேலும் இது HTML மற்றும் காட்சி அடிப்படை விஷயத்தில் இது கிட்டத்தட்ட மிகக் குறைவானது என்பதைக் காணலாம் இந்த 42 என்பது இங்கு வரும் உங்கள் மதிப்பீட்டை இன்னும் துல்லியமாக எவ்வாறு செய்யலாம் துல்லியமான அளவு மதிப்பீட்டை எவ்வாறு செய்யலாம் இங்கே நீங்கள் கூடுதலாக ஒரு ஆபத்து காரணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் முந்தைய விஷயங்களில் கிட்டத்தட்ட ஆபத்து காரணிகளை நாம் புறக்கணித்துள்ளோம் உங்கள் அளவு மதிப்பீட்டை மிகவும் துல்லியமாக மாற்ற நீங்கள் ஆபத்து காரணிகளை எடுக்க வேண்டும் பின்னர் நீங்கள் பெருக்க வேண்டும் நீங்கள் தேவையை எடுத்துக்கொள்வீர்கள் பின்னர் திட்டத்தின் அளவை மதிப்பிடுவீர்கள் பின்னர் திட்ட சிக்கலான சரிசெய்தல் காரணிகளுடன் பெருக்கி பின்னர் ஆபத்து காரணிகளுடன் பெருக்கப்படுவீர்கள் இந்த இரண்டு புள்ளிகள் நாம் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறோம் இது செயல்பாட்டு புள்ளி பகுப்பாய்வு திட்ட அளவு மற்றும் திட்ட சிக்கலான சரிசெய்தல் ஆகியவற்றில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சரிசெய்யப்படாத செயல்பாட்டு புள்ளிகளை நீங்கள் கூறலாம் இவை பெருக்கப்படுவதன் மூலம் சிக்கலான காரணிகளாக இருப்பதால் நீங்கள் சில மதிப்பைப் பெறலாம் அது ஆபத்து காரணியால் பெருக்கப்படும் இந்த இரண்டு காரணிகளையும் செயல்பாட்டு புள்ளி பகுப்பாய்விலிருந்து பெறலாம் பின்னர் இந்த இரண்டு காரணிகளின் கீழ் வரையறை மற்றும் திட்ட நிறைவு சரிசெய்தல் மற்றும் அவை சார்ந்திருக்கும் ஆபத்து காரணிகள் நீங்கள் இறுதியாக நிலைமையை சரிசெய்ய வேண்டிய சூழ்நிலை நீங்கள் அவை எல்லாவற்றையும் பயன்படுத்தினால் பெருக்கத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் முயற்சி செலவு என்ன என்பதை மதிப்பிடலாம் மற்றும் நீங்கள் திட்டமிடலைச் செய்யலாம் இறுதியாக ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் பற்றி விரைவாகச் சொல்வோம் ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் பற்றி குளம்பிக் கொள்ள வேண்டாம் அவை ஆப்ஜெக்ட் ஓரியண்ட் ப்ரோக்ராமிங் எந்த தொடர்பும் இல்லை இங்கே ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் எண்ணிக்கை மட்டுமே மதிப்பிடப்படுகிறது ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் எண்ணிக்கை மூன்று காரணிகளின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது முதலில் அவை காண்பிக்கப்படும் தனித் திரைகளின் எண்ணிக்கை பின்னர் தயாரிக்கப்படும் அறிக்கைகளின் எண்ணிக்கை மற்றும் அவை குறியீட்டில் இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் சில சூத்திரங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் கண்டறியலாம் இந்த பொருள் புள்ளிகள் பொதுவாக இருக்கும் அவை பொதுவாக மதிப்பிடுவதற்கு எளிமையானவை மற்றும் அவை கிராஃபிகல் யூசர் இன்டர்பேஸ் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றன இவை ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் பற்றிய சில அடிப்படை இறுதியாக ஆல்பிரெக்ட் IFPUG செயல்பாட்டு புள்ளிகளில் மேலும் இரண்டு சிக்கல்களை நாம் தீர்த்துள்ளோம் என்பதைக் பார்த்தோம் பின்னர் சைமன்ஸ் மார்க் II செயல்பாட்டு புள்ளிகள் மற்றும் காஸ்மிக் செயல்பாடு புள்ளிகள் பற்றி விவாதித்தோம் இது ஏற்கனவே எவ்வளவு காஸ்மிக் புள்ளி இதில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதைக் பார்த்தோம் ஐஎஸ்ஓ தரநிலைகள் என்ன அம்ச புள்ளியின் கருத்து என்ன என்பதை நாம் விவாதித்தோம் ஏனெனில் அந்த செயல்பாட்டு புள்ளியில் ஒரு முக்கியமான குறைபாடு இருப்பதை நாம் பார்த்தோம் இரண்டு வெவ்வேறு செயல்பாடுகள் இருந்தால் அது வழிமுறை சிக்கலை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இது அவற்றை சமமாக கருதுகிறது ஆனால் உண்மையில் அந்த இரண்டு செயல்பாடுகளும் ஒன்று மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் மற்றொன்று சிக்கல் குறைவானதாக இருக்கலாம் எது மிகவும் சிக்கலாக இருக்கிறதோ அங்கு நாம் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் எங்கு சிக்கலானது குறைவான சிக்கலாக இருக்கிறதோ அங்கு நாம் குறைந்த முயற்சி எடுக்க வேண்டும் இந்த சிக்கலானவை செயல்பாட்டு புள்ளிகளால் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை இந்த சிக்கலைக் கருத்தில் கொண்டு செயல்பாட்டு புள்ளி நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கு வழிமுறை சிக்கலானது எனப்படும் மற்றொரு அளவுரு உள்ளது இந்த வழிமுறையின் சிக்கலானது ஒரு செயல்பாட்டின் சிக்கலானது அதிகமாக இருந்தால்அதிக முயற்சி எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் ஒரு செயல்பாட்டின் சிக்கலானது குறைவாக இருந்தால் குறைந்த முயற்சி கொடுக்க வேண்டும் என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது ஒரு செயல்பாட்டின் சிக்கலானது அதிகமாக இருந்தால் வெளிப்படையாக அது உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது அதற்கு அதிகமான செயல்பாட்டு புள்ளிகளைக் கொண்டிருக்க வேண்டும் அளவு அதிகமாக இருக்கும் செயல்பாடு குறைவான சிக்கலைக் கொண்டிருந்தால் அதற்கு குறைவான செயல்பாட்டு புள்ளிகள் இருக்க வேண்டும் ஒரு கணக்கு அல்லது மூன்று காரணிகள் அல்லது மூன்று அளவுருக்கள் சரி ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ்மூன்றாக எடுக்கும் சிலவற்றை நாம் சிறிது விவாதித்தோம் ஆப்ஜெக்ட் பாயிண்ட்ஸ் மூன்று அளவுருக்களை அடிப்படையாகக் கொண்டது என்பதையும் நாம் விவாதித்தோம் இவைதான் இன்று நாம் விவாதித்த விஷயங்கள் அந்த கோகோமோ மாதிரி அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இந்த புத்தகங்களிலிருந்து நாம் எடுத்துள்ளோம் முக்கியமாக இந்த தலைப்புகளுக்கு நான் பயன்படுத்திய புத்தகங்கள் இரண்டும் இவை இறுதியாக நாம் இங்கே இந்த விரிவுரை நிறுத்துகிறோம் மிகவும் நன்றி